நாம் ஐந்தாவது வாரத்தில் மேனேஜிங் சர்வீசஸ் கோர்ஸின் வியாபார சேவைகளில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் பற்றி பார்த்து வருகிறோம் நேற்று நாம் பார்த்த தலைப்பில் இருந்து விவாதத்தை மீண்டும் தொடரலாம் இதில் நாம் போசிஷனிங் செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் மற்றும் நமது சேவைகளுக்கான மதிப்பு முன்மொழிவு போன்ற வாடிக்கையாளர் விரும்பும் அம்சங்களை பார்த்து வருகிறோம் இங்குள்ள இந்த வரைபடத்தையும் நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் இந்த வரைபடம் எவ்வாறு போசிஷனிங் கோட்பாட்டுடன் தொடர்புடையது என்பது பற்றியும் அடிப்படையில் நாம் அடைய விரும்பும் வாடிக்கையாளர் மத்தியில் நமது சேவைக்கான ஒரு மதிப்பை ஏற்படுத்துவது பற்றியதாகும் என்றும் பார்த்துள்ளோம் இதன் காரணமாகவே போசிஷனிங் என்பது செக்மெண்டேஷன் வாடிக்கையாளர்களை கண்டறிதல் மற்றும் வாடிக்கையாளரின் மன ஓட்டத்தை கண்டறிந்து அவர்களுக்கு இது வரை கிடைக்காத வியாபார சேவையின் மூலம் அவர்களைக் கவர்ந்து அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் இடையே வியாபார சேவையின் மதிப்பு முன்மொழிவை ஏற்படுத்துவது என்ற இவைகளுடன் மிகவும் சம்பந்தம் உடையது மேலும் நான் நேற்றைய வகுப்பில் பார்த்ததுபோல உலக அளவில் மிகச் சிறப்பாக சேவை புரியும் நிறுவனங்கள் அனைத்துமே நீங்கள் காணும் இந்த பகுதியில் இருந்துதான் துவங்குகின்றன இந்த பகுதியை புல்லி போக்கஸ்டு ஸ்சோன் என்று அழைக்கிறோம் இந்த சேவையை வியாபாரமாக சந்தையில் வழங்கும் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட வர்க்க மக்களை கவரும் வகையில் சில குறிப்பிட்ட அம்சங்களை கொண்ட சில சேவைகளை மட்டுமே வழங்கும் எடுத்துக்காட்டாக நேற்று நாம் விவாதித்த அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை தொடக்கத்தில் தென்னிந்தியாவில் உள்ள மதுரையில் தனது சேவையை பொருளாதாரத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மக்களை வாடிக்கையாளர்களாக கொண்டு துவங்கியது இந்த சேவை ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள் வாழும் மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சேவை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளும் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் வழங்கும் சேவை கண் விழித்திரை காண கண்புரை சிகிச்சை எனவே அதற்கான கண் திரை கடினமாதல் காரணமாக ஏற்படும் இந்த நோய் ஏற்படும் நோயாளிகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது என்பதாகும் எனவே இதற்கு ஏற்றார் போல் செயல்முறைகளையும் அதற்கு தகுந்த ஊழியர்களின் தகுதியையும் உருவாக்கி அதன் அடிப்படையில் அவர்கள் விரும்பிய வாடிக்கையாளர்வட்டத்திற்கு சேவை செய்தனர் இவ்வாறு அவர்கள் கொடுக்கும் சேவையில் நிபுணத்துவம் பெற்றபின் கண்சிகிச்சை சேவையில் அவர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்க வாய்ப்புகள் உருவாகின மேலும் நேற்று நாம் விவாதித்த போஜோஹோரி மன்னா என்ற தொடர் சங்கிலி உணவகங்கள் தொடக்கத்தில் பாரம்பரிய வங்காள உணவுகளை நவநாகரீக சூழ்நிலை மற்றும் வசதிகளுடன் வழங்கின நாம் விவாதித்த போஜோஹோரி மன்னா போன்றே மற்ற எடுத்துக்காட்டுகள் ஆன கரீம்ஸ் karim's என்ற முகலாய உணவு வகைகளை தயாரிக்கும் டெல்லியில் உள்ள ஒரு உணவகம் தொடக்கத்தில் பழைய டில்லி பகுதியில் பல வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது அவர்களுக்கு தென் டில்லி பகுதியிலும் ஒரு சிறிய விற்பனை உணவகம் ஒன்று துவங்கியுள்ளனர் எனவே இவர்கள் டில்லி பகுதிக்குள் மட்டுமே இயங்கும் குறிக்கோளுடன் உள்ளனர் ஆனால் டெல்லியில் இயங்கி வரும் தென்னிந்திய உணவுகளை தயாரித்து விற்பனை செய்யும் சாகர் நிறுவனம் மிகச் சிறிய நிறுவனமாக தொடக்கத்தில் தொடங்கி அவர்கள் தயாரித்து வழங்கும் அனைத்து உணவுகளையும் மிகச் சிறப்பாக உருவாக்கி கொடுத்ததன் விளைவாக மற்ற பிற பெரிய உணவகம் நிறுவனங்களுடன் போட்டியிட்டு இப்பொழுது டெல்லியின் அனைத்து பகுதிகளிலும் சொல்லப் போனால் வட இந்தியாவில் பல்வேறு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் தங்களது உணவக கிளைகளை உருவாக்கியுள்ளனர் எனவே நாம் இங்கு பார்த்து தெரிந்து கொள்ளவேண்டியது இந்த வியாபாரங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட துறையில் முழு கவனம் செலுத்தி நல்ல சேவை வழங்கும் வியாபாரங்களை சில குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களை கவரும் குறிக்கோளுடன் அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை செய்ததைப் போன்று துவக்கியுள்ளனர் தொடர்ந்து அதே சேவையை வியாபார சந்தையில் வழங்கியும் வருகின்றனர் எனவே இன்றும் அவர்கள் வியாபார சந்தையில் உயர்ந்த தரத்துடன் ஆன கண் சிகிச்சை சேவைகளை நமது சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில் பின் பின்தங்கியுள்ள மக்களுக்கு வழங்குவது என்ற குறிக்கோளில் உண்மையாக இருந்ததன் காரணமாக அவர்களுடைய சந்தை மாறாமல் உள்ளது ஆனால் தொடக்கத்தில் வழங்கிய மருத்துவ சேவையான கண்புரை அறுவை சிகிச்சை மட்டுமல்லாமல் அவற்றுடன் மற்ற சில கண்சிகிச்சைகளான நீரிழிவு விழித்திரை நோய் கண் அழுத்தம் காரணமாக ஏற்படும் கண்மணி சீரழிவு போன்ற சிக்கலான கண் நோய்களுக்கும் சிகிச்சை அளித்து வருகின்றனர் எனவே தற்பொழுது இந்த துறையில் பல்வேறு வகையான சேவைகளை அவர்கள் வழங்கி வருகின்றனர் ஆனால் மருத்துவத்துறையில் கண் சிகிச்சை தவிர வேறு துறைகளில் இதுவரை சேவைகளை துவங்கவில்லை எனவே ஒருவகையில் அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை வரைபடத்தில் இந்த பகுதியிலிருந்து இந்தப் பகுதிக்கு மாறியுள்ளனர் அதாவது இன்று அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை அதே வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கத் துவங்கியுள்ளனர் ஆனால் போஜோஹோரி மன்னாCCD மற்றும் ஸ்டார்பக்ஸ் போன்ற பிரபலமான உணவகங்கள் தாங்கள் வழங்கும் ஒரு குறிப்பிட்ட சேவையில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் அதாவது போஜோஹோரி மன்னா பாரம்பரிய வங்காள உணவுகளிலும்காபி கேபே டே coffee café day அல்லது ஸ்டார்பக்ஸ் இவை காபி சேவையில் ஈடுபட்டுள்ளனர் இவைகளை நாம் மூன்றாவதாக எடுத்து பார்க்க இருக்கிறோம் இவர்கள் பல பகுதிகளில் தங்களது சந்தைகளை துவங்கியுள்ளனர் இவர்கள் மும்பை போன்ற மற்ற பிற நகரங்களிலும் ஐஐடி மற்றும் பிற பகுதிகளில் அமைந்துள்ள இதுபோன்ற ஸ்தாபனங்களிலும் செயல்பட்டு வருகின்றன எனவே இவர்களின் மதிப்பு முன்மொழிவு மாறாமல் அப்படியே இருந்துள்ளது எல்லா இடங்களிலும் ஒரே வகையான உணவு வகைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன ஆனால் பல்வேறு வகைப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கின்றனர் இதன் மூலம் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது துவக்கத்தில் வியாபாரம் என்பது வரைபடத்தில் இங்கு தொடங்கி இந்த திசையிலோ அல்லது இந்த திசையை நோக்கியும் செல்லலாம் அதாவது குறிப்பிட்ட ஒரு சேவையை மட்டுமே எடுத்துக் கொண்டு அதனை பல்வேறு வியாபார சந்தைகளில் வழங்குவது அல்லது பல்வேறு வியாபார சேவைகளை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்குவது என்பவைகளாக செல்லலாம் நேற்றைய வகுப்பில் பேசிஷனிங் பற்றிய புரிதலுக்காக உங்கள் முன் உள்ள இந்த ஆறு கேள்விகளுடன் இவற்றையும் இணைத்து கொள்ளுமாறு நான் சொல்லியிருந்தேன் தொடக்கத்தில் நீங்கள் வழங்கும் சேவை அல்லது பொருளின் மதிப்பு முன்மொழிவு மற்றும் வியாபார சந்தையில் எந்த வகை வாடிக்கையாளர்களை கவரும் குறிக்கோளுடன் சேவை வழங்கப்படுகிறது தற்போது உங்களது வாடிக்கையாளர் யார் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த வாடிக்கையாளரை கவர எண்ணுகிறீர்கள் மேலும் தற்போதைய மற்றும் எதிர்கால வாடிக்கையாளர்களின் மனதில் உங்கள் நிறுவனம் எந்த சேவைக்காக இடம்பெற வேண்டும் எவ்வாறு உங்களது நிறுவனம் வழங்கும் சேவை மற்ற நிறுவனங்களின் சேவையை ஒப்பிடும் பொழுது வேறுபட்டுள்ளது போன்ற இந்த யோசனைகளை பற்றி கேட்டிருந்தேன் எனவே இங்குள்ளவைகளில் இவை நிறுவனத்தின் உள் இடம்பெறும் காரணிகளாகும் மேலும் இவை நிறுவனத்திற்கு வெளியே அமைந்த காரணிகளாக உள்ளன நீங்கள் வழங்கும் சேவை சக போட்டியாளரின் சேவையை விட எவ்வாறு மாறுபட்டது மேலும் நீங்கள் சேவையை வழங்க விரும்பும் வாடிக்கையாளர் எந்த அளவில் தங்களின் தேவையை பூர்த்தி செய்வதாக உங்களது சேவையைப் பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பவைகளையும் தெரிந்துகொண்டு அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்தி போட்டி மிகுந்த சந்தையில் நமக்கான ஒரு இடத்தை நிலைநிறுத்திக்கொள்ள வேண்டும் அதனடிப்படையில் இங்கு உள்ளவைகளே நமக்கு தேவைப்படும் தகவல்கள்அதனைப் பொறுத்து நமது மதிப்பு முன்மொழிவுகள் பற்றி நாம் எடுக்க வேண்டிய உள் முடிவுகள் அதாவது எந்தவகை வாடிக்கையாளர்களுக்கு தமது சேவையை வழங்க வேண்டும் மற்றும் வாடிக்கையாளரின் மனதில் எந்த அளவில் நாம்இடம்பெற வேண்டும் என்பவையாகும் நிறுவனத்தின் வெளிப்புற காரணிகள் பற்றி பார்த்தோமேயானால் நம்மைப் போன்று சேவையை வழங்கும் சக நிறுவனத்துடன் ஒப்பீடு செய்யும் போது வாடிக்கையாளரின் தேவையை எந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம் என்பன போன்றவையாகும் நான் உங்களிடம் இதை போன்றுதான் புதிதாக சேவையை உருவாக்கி அல்லது ஏற்கனவே நீங்கள் அறிந்த சேவையை முன்பு பார்த்த வரை படத்தில் அமைந்த நான்கு பிரிவுகளை புரிந்துகொண்டு அவைகளை எங்கு அமைப்பது என்பதை உணர்ந்து பின் இங்குள்ள ஆறு கேள்விகளுக்கு விடைகளை உருவாக்குமாறு சொல்லியிருந்தேன் நாம் இங்கு உள்ள அண்போகஸ்டு பிசினஸ் என்பவை பற்றி நாம் அதிகம் விவாதிக்கவில்லை ஒருவேளை நாம் அறிந்த பிக் பஜார் வணிக நிறுவனம் போன்றதாகவும் இருக்கலாம் இந்த வகை நிறுவனங்களில் பலதரப்பட்ட மக்களுக்கு தேவையான பல்வேறு வகையிலான சேவைகளும் வழங்கப்படும் எடுத்துக்காட்டாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா மற்றும் கிராமின் வங்கி இவற்றை எடுத்துக்கொண்டால் கிராமின் வங்கி தனது பெயருக்கு ஏற்றார் போல கிராமப்புறங்களில் உள்ள வாடிக்கையாளர்களின் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப சேவை செய்யும் வகையில் அமைந்துள்ளது ஆனால் ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியாவின் மதிப்பு முன்மொழிவு என்பதே அனைத்து தரப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் சேவை செய்வது என்பதுதான் பன்முகத்தன்மை கொண்ட நமது நாட்டில் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சேவை செய்வதையே இதன் நோக்கமாக கொண்டுள்ளது வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கும் சரி 500 கோடி வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கும் சரி இவர்களது சேவை வழங்கப்படுகிறது ஆனால் இவ்வகையில் அனைத்தும் அனைவருக்கும் என்ற கோட்பாட்டுடன் வேலை செய்வது மிகவும் சிரமமானது எனவே அடிப்படையில் நாம் இரண்டு வகையிலேயே பிரித்துக் கொள்கிறோம் அதாவது சந்தை அடிப்படையில் கவனம் செலுத்துவது மற்றும் சேவை அடிப்படையில் கவனம் செலுத்துவது என இரண்டாக நாம் எடுத்துக் கொண்டு இருக்கிறோம் நாம் சற்று விவாதித்த அன்போகஸ்டு பிசினஸ் சேவைகளில் நிலவும் ஒரு ஆபத்து என்ன என்றால் எப்பொழுதுமே சேவையில் முதன்மையான நிலையை எடுத்துக்காட்டாக ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா போன்று தக்கவைத்துக்கொள்வது என்பது மிகச் சிரமமான காரியமாகும் பல சந்தைகளில் ஜெனரல் எலக்ட்ரிக் மற்றும் ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் பல்வேறு வகையான சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினாலும் இவர்களால் உயர்ந்த சிறப்பான சேவையை தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வரமுடிகிறது இதற்கு ஒரு நல்ல யுக்தி என்னவென்றால் தனித்துவமான STP க்களை உருவாக்குவது அதாவது தனித்துவமாக கண்டறியப்பட்ட குறிப்பிட்ட வகை வாடிக்கையாளர்களை கண்டறிவதன் மூலமும் அவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளில் தனித்துவமாக அமைவதை குறிக்கோளாக கொள்வதன் மூலமாகவும் தனித்துவமான இடத்தை அடைய முடியும் எனவே நாம் எந்தத்துறையில் தனித்தன்மையுடன் மதிப்புமிக்க சேவையை வழங்குகிறோம் என்பது எந்த வகை வாடிக்கையாளர்களுக்கு நமது சேவையை வழங்க இருக்கிறோம் என்பதைப் பொருத்தும் அமைகிறது நாம் ஏற்கனவே செய்துவரும் சேவைகளில் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அல்லது எதிர்பார்ப்பை மிஞ்சிய அளவில் சேவையை வழங்குவது எளிதாக இருக்கும் இதன்மூலம் உங்களது சேவையின் மதிப்பு முன்மொழிவு மிக எளிதாக நிகழும் இது அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை போன்று வியாபாரத்தில் கிடைக்கும் லாப அளவைத் தாண்டி மிகப்பெரிய நன்மை பயக்கும் இது அனைத்தும் அனைவருக்கும் என்ற கோட்பாட்டு அடிப்படையில் வியாபார சேவையை மகத்துவமான நிலைக்கு உருவாக்குவது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம் ஆனால் இதனை சேவை அடிப்படையில் கவனம் செலுத்துவது என்ற கோட்பாட்டின்படி இத்தகைய மகத்துவமான நிலையை ஸ்டார்பக்ஸ் starbucks அல்லது காபி கஃபே டே அல்லது அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனை அல்லது போஜோஹோரி மன்னா போன்ற நிறுவனங்கள் அடைய முடியும் இனி அடுத்ததாக போசிஷனிங் பற்றிய மற்றொரு முக்கியமான புரிதலுக்கு நாம் வந்திருக்கிறோம் அதாவது இவை ஒரு கூட்டுதொகுப்பாகவே ஒரு நிறுவனத்தின் மீது உருவாகின்றன ஒரு நிறுவனத்தின் நிலை குறித்து வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் மதிப்பு முன்மொழிவு என்பது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது இவ்வகையில் நிறுவனத்தின் மீது ஏற்படும் மதிப்பு முன்மொழிவுகள் ஆக ஏற்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம் பண்புகள் என்று விவரிக்கின்றோம் இந்த பண்புகள் இரண்டு வகைப்படும் அதில் முக்கியமான ஒரு பண்பு எடுத்துக்காட்டாக விமானசேவை புரியும் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி படுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாகும் மேலும் இந்த பண்பு மிகவும் முக்கியமானது மட்டும் அல்ல மற்றும் கட்டாயத் தேவையானது என்பதனால் இந்த பண்பு இல்லாமல் விமான சேவையில் உயர்தர பாதுகாப்பான பயணத்தை விமானம் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் வரை எந்த ஒரு நிறுவனத்தாலும் விமான சேவையில் நிலைக்க முடியாது எனவே எந்த ஒரு வாடிக்கையாளரும் தனது பயண பாதுகாப்பினை உறுதி செய்யாத எந்த ஒரு விமான சேவை நிறுவனத்தையும் தேர்ந்தெடுக்கமாட்டார்கள் எனவே இந்த பண்பினை நீங்கள் பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் தடையை கடந்து விடுகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பான சேவையை வழங்குகிறார்கள் இனி இந்த நிலையில் உங்களைப் போன்றே பாதுகாப்பான பயணத்தை வழங்கும் சேவையை பல்வேறு நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் ஒரு வாடிக்கையாளர் எந்த விமான சேவையை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு வேறு சில பண்புகளில் அடிப்படையில் முடிவு செய்கிறார் இந்த வகை பண்புகள் பயண பாதுகாப்பை உறுதி செய்வது போன்று மிக முக்கியமானது அல்ல ஆனால் இவை முடிவுகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றன இவைகளை நாம் டிட்டர்மினென்ட் அட்ரிபியூட்ஸ் என்று அழைக்கிறோம் ஏனெனில் இந்த பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு கிடைக்கும் பல விமான நிறுவனங்களின் சேவையில் எந்த விமான சேவையை தேர்ந்தெடுப்பது என்பதை ஒரு வாடிக்கையாளர் முடிவு செய்கிறார் எடுத்துக்காட்டாக பயணக்கட்டணம் திட்டமிடப்பட்ட பயண நேரம் விமானம் கிளம்பும் நேரம் மற்றும் தரை இறங்கும் நேரம் இவை போன்றவைகளின் அடிப்படையில் அமைகின்றன மேலும் இவை எக்கானமி வகுப்பு பயண கட்டணம் அல்லது மற்ற பிற சேவைகளான விமான நிலையத்தில் செக் இன் டைம் அல்லது மூத்த குடிமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சேவைகள் தரை இறங்கிய பின் சக்கர நாற்காலி உதவி இது போன்ற மற்ற சேவை பண்புகளைக் கொண்டுஅமைகின்றன இதுபோன்று வேவ்வேறு படிநிலைகளில் வழங்கப்படும் சேவைகள் வாடிக்கையாளரை பொருத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவைகள் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக மூத்த குடிமகன்கள் தனியாக பயணிக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக இந்த டிட்டர்மினென்ட் அட்ரிபியூட்ஸ் அடிப்படையில் முடிவுகளை மேற்கொள்வார் உதாரணமாக அவருக்கு பக்கத்து இருக்கையில் அமரும் நபர் சக்கர நாற்காலி சேவைஅவருக்கு ஒதுக்கப்படும் இருக்கை இதுபோன்ற இவை அனைத்தும் அவர் பயணம் செய்யும் விமான நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதை முடிவு செய்கின்றன மற்றொருபுறம் ஒரு இளமையான உறுப்பினர்களைக் கொண்ட குடும்பம் விடுமுறை சுற்றுலாப் பயணத்திற்காக விமான சேவையை தேடும்பொழுது பயணக்கட்டணம் மற்றும் விமான சேவை கிடைக்கும் நேரம் இவை மற்ற அனைத்து பண்புகளை விட முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இரண்டு பண்புகள் தான் ஒரு விமான சேவையை தேர்ந்தெடுப்பதற்கு முதன்மையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இந்த வகையில் அனைத்து நிறுவனங்களும் ஒரே சேவையை வழங்கினாலும் வாடிக்கையாளர் எந்த சேவை பண்புகளை விரும்பி முடிவுகளை மேற்கொள்கிறாரோ அதனை டிட்டர்மினென்ட் என்று அழைக்கிறோம் இவைகளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வழங்கும் பொழுது அவர்களின் வெற்றிகரமான தேர்வாக உங்கள் நிறுவனம் அமைகிறது எனவே போசிஷனிங் பற்றி சற்று முன் நாம் விவாதித்தது போல இங்குள்ள இந்த ஆறு கேள்விகளும் நிறுவனத்திற்குள் அமைந்த காரணிகள் மற்றும் நிறுவனத்திற்கு வெளியிலுள்ள காரணிகள் என இரண்டையும் சார்ந்து அமைகின்றன இதில் நாம் நம்முடைய சேவையாக என்ன செய்ய விரும்புகிறோம்எந்த வகை வாடிக்கையாளர்களுக்கு நமது சேவையை வழங்க இருக்கிறோம்எதிர்காலத்தில் இந்த சேவையை நாம் வழங்க விரும்பும் வாடிக்கையாளர்கள் யார் என்பன போன்ற இவை அனைத்தும் நிறுவனத்திற்குள் எடுக்கப்பட வேண்டிய உள்விவகார முடிவுகள் இதேபோல நிறுவனத்திற்கு வெளியே அமைந்தவகைகளாக நமது வாடிக்கையாளர்கள் யார் நம்மைப் போன்று சேவையை வழங்கும் மற்றும் நிறுவனங்கள் எவை அவர்களுடன் நமது சேவையை நாம் எவ்வாறு ஒப்பீடு செய்து கொள்கிறோம்எதிர்காலத்தில் நமது போட்டியாளர்களாக யார் இருப்பார்கள்அவர்களுடன் போட்டி போடும் வகையில் எவ்வாறு நமது சேவையை உயர்த்திக் கொள்வது போன்றவற்றைச் சொல்லலாம் இவ்வாறு நிறுவனத்திற்கு உள்ளமைந்த காரணிகளையும் நிறுவனத்துக்கு வெளிப்புறம் அமைந்துள்ள காரணிகளையும் பற்றியும் நமது ஆய்விற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக போசிஷனிங் என்பதுடன் தொடர்புடைய செக்மெண்டேஷன் என்பதற்கும் இந்த வகையிலான ஆராய்ச்சி தேவை அதாவது நாம் சேவையை வழங்கும் வாடிக்கையாளர் குழு அளவு எத்தகையது இந்தக் குழுவின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும்நம்முடைய சேவையின் தேவையை கணிக்க முடியும் வகையிலும்நமது சேவையை அவர்களுக்கு வழங்கதக்க வகையிலும் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுள் சில மிகவும் கவர்ச்சியாக தோன்றலாம் ஆனால் அந்த வகை சேவையை நாம் வழங்குவதற்கு நம்மிடம் போதுமான உள்கட்டமைப்பு வசதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்கள் சேவையைப் பெறுவதற்கான வாடிக்கையாளர்கள் வடகிழக்கு இந்தியாவில் அமைந்துள்ளனர் என்று எடுத்துக் கொண்டால்அங்கு தொலைதூர கிராமங்களில் உள்ள மக்களிடம் உங்கள் சேவையை கொண்டு சேர்க்க உள்கட்டமைப்பு வசதி உங்களிடம் இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் எனவே இது போன்ற அடிப்படையான சில விஷயங்களை நாம் முதலில் முடிவு செய்தாக வேண்டும் அதற்காகவே நிறுவனம் வழங்க இருக்கின்ற சேவையைப் பற்றி நிறுவனத்திற்குள் ஆய்வுநிறுவனத்தின் பொருளாதார வசதிகள்அதன் இயலாமைகள்குறிக்கோள்வழங்கப்படும் சேவையின் மதிப்பு போன்றவற்றையும் நிறுவனத்திற்கு வெளிப்புற காரணிகளாக அதன் சக போட்டியாளர்களை மட்டும் பார்க்காமல் வியாபார சந்தையின் கட்டமைப்பு முறை அதில் பின்பற்றப்படும் விதிமுறைகள் மற்றும் சேவைக்கான விலை தவிர மற்ற இடர்பாடுகள் என்பது போன்றவற்றை தொகுப்புகளாக நாம் ஆராய வேண்டும் இங்கு உங்கள் முன்னால் இருக்கும் இந்த வரைபடத்தில்அனைத்து வகையான தகவல்களும் ஒருங்கிணைந்து செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் போசிஷனிங் அடிப்படையில் அமைந்த மார்க்கெட்டிங் ஆக்சன் பிளான் உங்களுக்கு புரியும் வகையில் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் முதலாவதாக வாடிக்கையாளர் வகைகளை பற்றி ஆராய்ந்துஅதில் நீங்கள் வழங்குவதற்கும் சேவையை பெறும் வாடிக்கையாளர் கூட்டத்தை முதலில் உருவாக்க வேண்டும் அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வழங்கும் மதிப்பு கூட்டப்பட்ட சேவை என்ன என்பதை பற்றி விவரிக்க வேண்டும் இதனை மதிப்பு முன்மொழிவு என்பதன் மூலம் மிகத் தெளிவாக விவரிக்க வேண்டும் அதன் பிறகு இந்த சேவையை வழங்கும் மற்ற நிறுவனங்களிலிருந்து உங்களது சேவை எவ்வளவு வித்தியாசமானது அவ்வாறான தனித்தன்மையான சேவையை எவ்வாறு நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவீர்கள் என்பது பற்றி ஆராய வேண்டும் எனவே நான் ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் கூட இந்தக் கேள்விகளைப் பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அதாவது வாடிக்கையாளர் இந்த சேவையை ஏன் பெற வேண்டும் மேலும் இந்த சேவையை ஏன் உங்களிடம் இருந்து பெற வேண்டும் அதன்பின் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் உங்களிடமே சேவை பெற தொடர்ந்து ஏன் வரவேண்டும் இதில் ஏன் உங்களிடம் இருந்து சேவை பெற வேண்டும் மேலும் மேலும் சேவை பெற உங்களிடம் ஏன் வரவேண்டும் என்ற இவற்றை காம்படிடிவ் டிபரண்சியேஷன் மற்றும் கண்டினுயிங் டிபரண்சியேஷன் என்று அழைக்கிறோம் இந்த வகையில் டிபரண்சியேஷன் செய்து கொள்வது என்பது சக போட்டியாளர்கள் வழங்கும் சலுகைகளுக்கு மத்தியில் நாம் நிலைக்க வேண்டும் என்ற தேவைக்காக மட்டுமே இவற்றை நாம் ஏற்படுத்துவதில்லை சில சமயங்களில் சக போட்டியாளர்களை விட நீங்கள் வழங்கும் சேவை சற்று சிறப்பாக இருந்தாலும் அந்த நிலை பற்றி நினைத்து மகிழ்ச்சியோடு இருந்துவிடாமல்உங்களுக்கு அடுத்து உள்ள சக போட்டியாளர்கள் உங்கள் கால்களை பிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாலும் எப்பொழுதுமே நாம் நம்முடைய சேவையில் மற்றவர்களை விட ஒரு அடி முன்னே இருக்கவேண்டும் இங்குள்ள மார்க்கெட்டிங் ஆக்சன் பிளான் B இவை இங்கு உள்ளவற்றின் அடிப்படையில் பெறப்பட்டுள்ளது உங்கள் சேவை பற்றிய மதிப்பு முன்மொழிவு என்பது மார்க்கெட் அனாலிசிஸ் எனப்படும் சந்தை அளவு சந்தையின் நிலபரப்புசந்தைப் போக்கு இவற்றின் அடிப்படையிலும் இன்டர்ணல் அனாலிசிஸ் எனப்படும் நிறுவனத்தின் பொருளாதார நிலைசந்தையில் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் இவற்றின் அடிப்படையிலும் மேலும் நிறுவனத்தின் பலம் பலகீனம் வாய்ப்புகள் சவால்கள் போன்ற காம்படிடிவ் அனாலிசிஸ் என்பதன் அடிப்படையிலும் அமையும் எனவே இந்த வகை ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நமது நிறுவனத்தின் குறிக்கோள் மற்றும் கொள்கைகள் மற்றும் அதன் மதிப்பு முன்மொழிவு அதற்குப் பின்னர் நிறுவனத்தின் சேவை பற்றிய மார்க்கெட்டிங் பிளான் ஆகியவை உருவாக்கப்படும் இந்த கோர்ஸின் முடிவில் மார்க்கெட்டிங் பிளான் மற்றும் டாக்டிகல் மார்க்கெட்டிங் என்ற தலைப்புகளைப் பற்றி நாம் விவரமாக பார்க்கலாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி மற்றும் மார்க்கெட்டிங் பிளான் என்பவற்றை நாம் மறுமுறையும் பார்க்கலாம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் காண்பது போல உங்கள் சேவை பற்றிய மதிப்பு முன்மொழிவு மற்றும் டிபரண்யேஷன் இவை எப்பொழுதுமே ஒரே நிலையிலேயே இருக்காது சக போட்டியாளர்களின் சேவை மதிப்பை பொறுத்து இவை பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும் மேலும் எப்பொழுதுமே நாம் நம்முடைய சக போட்டியாளர்களை விட ஒருபடி முன்னே இருப்பது மிகவும் சிறந்தது அதற்காக நமது வியாபாரத்தில் நமது சக போட்டியாளரின் நகர்வு எவ்வாறு இருக்கும் என்பதை யூகித்து அதற்கு ஏற்றார் போல் நாம் செயல்பட வேண்டும் போசிஷனிங் மேப் என்ற அணுகுமுறையுடன் நான் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் முந்தைய வகுப்பில் விவாதித்த தலைப்புகளை நீங்கள் கவனித்திருந்தால் இவை உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் புதிதாக ஒரு ஹோட்டல் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் அதற்காக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 2x2 கட்டமைப்பில் Y அச்சினை வாடிக்கையாளர் ஹோட்டல் சேவைக்காக கொடுக்கும் பணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் பொழுது இவை அதிக விலை குறைந்த விலை மற்றும் சாதாரண சேவைஉயர்தர சேவை என்று நாம் பிரித்துக் கொள்ளலாம் இதில் அதிக விலை மற்றும் உயர்ந்த சேவை என்ற பகுதிகளில் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் இடம்பெறும் ஆனால் இவை மட்டுமல்லாது மற்ற சேவைகளை அதாவது குறைந்த செலவில் நாகரீகமான சேவைகளை வழங்கக்கூடிய மற்ற பல ஹோட்டல்கள் இந்த பகுதியில் தங்களை அமைத்துக் கொள்கின்றனர் இவை நடுத்தர விலையிலும் சேவைகளுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டும் நல்ல நம்பிக்கையான சேவைகளையும் வழங்குகின்றனர் சில சமயங்களில் சாலையோரங்களில் அமைந்திருக்கக் கூடிய ஒருநாள் தங்கும் விடுதிகள் போன்றவை ரயில் நிலையங்கள் அல்லது விமான நிலையங்கள் இதுபோன்ற இடங்களுக்குச் செல்வதற்கு பயணத்திற்கு முன்னதான சிலமணி நேரங்களை மட்டும் கழிப்பதற்காக உருவாக்கப்படும் ஹோட்டல்கள் இவை அனைத்தும் குறைந்த விலையிலும் சாதாரண சேவையை வழங்குவதாகவும் இருக்கக்கூடும் என்று நிலையில் வைத்துக் கொள்ளலாம் எனவே இங்கு உள்ள அனைத்து நிலைகளிலும் பொருந்தும் பலவகையான ஹோட்டல்கள் அமைந்துதான் இருக்கின்றன இவை இவ்வாறு அமைவதற்கு காரணம் வெவ்வேறு வகையான வாடிக்கையாளர்கள் வெவ்வேறு வகையான தேவைகளை கொண்டிருப்பதால் நாம் அனைத்தும் அனைவருக்கும் என்ற அடிப்படையில் இயங்க வேண்டியதில்லை எனவே இதற்காக நீங்கள் சேவை வழங்க விரும்பும் வாடிக்கையாளரை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் உங்களின் சேவையை நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த மேப் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதனைக் கொண்டு உங்களது சக போட்டியாளர்கள் சேவைகள் எங்கு அமைந்துள்ளன என்பதை அறிந்துகொள்ள முடியும் மேலும் எந்த பகுதியில் சேவை குறைவாக உள்ளது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் நீங்கள்எந்த வகை சேவையை வழங்கலாம் என்பதை முடிவு செய்ய முடியும் எனவே அந்த வகையில் இந்த மேப் உருவாக்கம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனைக் கொண்டு கணிப்புகள் கூட செய்ய முடியும் அதாவது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் எந்த நிலையை அடைய விரும்புகிறீர்கள் மேலும் உங்களது சக போட்டியாளர் எந்த நிலைகளிலிருந்து வரக்கூடும் போன்றவற்றை அறிய முடியும் எனவே இந்த வகை ஷார்ட் மற்றும் மேப் இவை நம்மால் பார்த்துஉணர்ந்து கொள்ள முடியும் இதனை பார்த்து நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களும் குறிக்கோளை புரிந்து கொண்டு ஒரே நிலையில் தெளிவாக செயல்பட உதவும் இதனை பழமொழியாக ஆயிரம் வார்த்தைகள் சொல்லாததை ஒரு படம் சொல்லிவிடும் என்பதைப்போல இந்த வகையில் மேப் உருவாக்குவது நாம் பார்த்து புரிந்து கொள்வதற்கு மற்றும் நிறுவனத்தில் உள்ள மற்றவர்களின் சம்மதத்தைப் பெறுவதற்கும் வாடிக்கையாளர்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் நாம் வழங்கும் சேவையில் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவே இன்று விவாதித்தவைகளை சுருக்கமாக சொன்னால் ஃபுல்லி போகஸ்ட் சர்வீசஸ் மார்க்கெட் போகஸ்ட் சர்வீசஸ் அன்போகஸ்டு என்பவைகள் ஆக சேவையை பிரித்து மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்பதைப் பற்றி பார்த்தோம் இதில் வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளைப் பெறும் பொழுது சில பொதுவான நடத்தைகள் மற்றும் சேவை பெறும்முறைகள் பற்றி பார்த்தோம் இதற்கு அடுத்ததாக மிக முக்கிய தலைப்பான நாம் வழங்க விரும்பும் சேவையை பிரித்தறிதல் மற்றும் கவனம் செலுத்துதல் ஆகியவை இரண்டும் ஒன்றோடொன்று மிகவும் தொடர்புடையவை என்பதும் பார்த்தோம் இதன்பின் சேவை பண்புகள் என்ற தலைப்பில் டிட்டர்மினென்ட் அட்ரிபியூட்ஸ் மற்றும் இது போன்ற முக்கியமான பண்புகள் என்ன என்பதைப் பற்றியும் பார்த்திருக்கிறோம் இறுதியாக சந்தை ஆராய்ச்சி செய்து அதில் எவ்வாறு நம்மை நிலைப்படுத்திக் கொள்வது என்றும் இன்டர்ணல் அனாலிசிஸ் மற்றும் காம்படிடிவ் அனாலிசிஸ் இவற்றைப் பற்றியும் பார்த்திருக்கிறோம் இவைகளில் போசிஷன் மேப் என்பது எந்த அளவிற்கு மிகவும் உதவிகரமாக அதாவது அடிப்படை நிலையை பார்த்து உணர்ந்து கொள்வதற்கும் நிறுவனத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் ஒரே குறிக்கோளுடன் இயங்குவதற்கும் நாம் எந்த சேவையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பவற்றை பார்த்திருக்கிறோம் இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் எவ்வாறு போசிஷனிங் என்பதிலிருந்து பிராண்டிங் நோக்கி செல்வது என்று பார்க்கலாம்